நான் உங்களுடன் மற்றுமொரு நல்ல தலைப்பை விவாதிக்க விரும்புகிறேன் அதை நீங்கள் உபயோகப் படுத்தும் போது அல்லது பயிற்சி நோக்கத்துடன் மற்றும் உருவாக்க அமைப்பு பற்றி சிந்திப்பதற்கும் உபயோகிக்கலாம் இந்த நாட்களில் நாம் சவால்கள் மற்றும் பிரச்சனைகள் பற்றி பேசும்போது நாம் தீர்வுகளைப் பற்றி பேசும்பொழுது மற்றும் தீர்வுகள் கண்டுபிடிப்புகள் மற்றும் படைப்புகளாக இருக்கும்போது மற்றும் கண்டுபிடிப்புகள் மற்றும் படைப்புகளில் நமது பணியாளர்களுக்கு உருவாக்க சிந்தனை அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் நாம் இப்போது உருவாக்க சிந்தனை பற்றி பேசும்போது முதலில் நாம் உருவாக்க சிந்தனை என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் உருவாக்க சிந்தனை பொதுவாக பகுப்பாய்வு மற்றும் படைப்பு செயல்முறையாகும் நாம் தகவல் சகாப்தத்தில் வாழ்கிறோம் மற்றும் நீங்கள் ஒரு வார்த்தையை தேடினால் ஒரு லட்சத்து 31 ஆயிரத்து நூற்று 62 நீங்கள் பார்ப்பீர்கள் மற்றும் பிளா பிளா பிளா பிளா இந்த வகையான இணையதளங்கள் உள்ளன இப்போது என்ன தேவை எனக்கு பொருத்தமான இணையதளம் எது அதை நீங்கள் பார்க்க வேண்டும் மற்றும் இந்த விஷயத்தில் நீங்கள் நேரத்தை சேமிக்கலாம் மற்றும் நீங்கள் நல்ல பகுப்பாய்வாளர் ஆக இருந்தால் பகுப்பாய்வும் பணி ஒரு மனிதர் தன்னுடைய வேலை அறிவுடன் தன்னுடைய ஹெச் ஆர் திறனுடன் தன்னுடைய கருத்துரு திறனுடன் அவரிடம் பலமான பகுப்பாய்வு திறன் இருந்தால் பின்னர் கண்டிப்பாக அவர் நல்ல சிந்தனையாளராக இருக்க முடியும் எனவே அங்கு பகுப்பாய்வு உள்ளது ஆனால் பகுப்பாய்வு என்ன தரும் உங்களுக்கு முடிவுகளை தரும் இப்பொழுது முடிவுகள் பற்றிய விளக்கம் அதாவது விவாதம் என்று கூறலாம் மற்றும் அது ஒரு நிறுவனத்தின் அறிவுசார் மூலதனம் ஆகும் இது மூளை பற்றிய கேள்வி அதாவது ஒரு மனிதர் முடிவுகளை சரியாக தர முடிகிறதா அல்லது இல்லையா ஏனென்றால் தொழில்நுட்பத்திற்கு நன்றி அவை பகுப்பாய்வு செய்து விடும் உங்களுக்கு முடிவுகளை தந்துவிடும் ஒரு மனிதர் ஆழத்திற்கு செல்லாமலேயே முடிவுகளை பெற்று விடுவார் ஆனால் முடிவுகள் சரியாக இருக்கும் என்பது உண்மை ஆனால் நாம் மனித மூளையின் பயன்பாட்டை அந்த முடிவுகள் மீது ஒழுங்காக செய்யமுடியுமா மற்றும் அது படைப்பு செயல்பாடு ஏனென்றால் ஒவ்வொரு மனிதரும் அவர் புரிந்து கொள்வதன் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட அதில் பதில்களுக்கு விளக்கம் அளிப்பார் அது ஒரு மனிதரை வாய்ப்புகளில் ஈடுபடுத்துகிறது சிறந்த முறையில் விளக்கம் அளிக்க முடிந்தால் நல்ல சோதனைகளுக்கு வாய்ப்புகள் அமையும்முன்மாதிரிகளை படைக்க முடியும் பின்னூட்டங்களை சேகரிக்க முடியும் மற்றும் மறு வடிவமைப்பு ஒரு அற்புதமான கருத்து மற்றும் இந்த அற்புதமான கருத்தில் நீங்கள் குறிப்பிட்ட பகுப்பாய்வு மூலம் நீங்கள் சோதனைகளை ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு என்ன முடிவுகள் கிடைத்தாலும் நீங்கள் சோதனைகள் ஆரம்பிக்கலாம் மற்றும் சோதனைகள் மட்டுமல்ல நீங்கள் முன்மாதிரிகளை படைப்பீர்கள் அந்த மாதிரிகள் உருவாக்கப்படும் இது ஒரு எளிய உதாரணம் அதாவது நாம் பகுப்பாய்வு மென்பொருளை எஸ் பி எஸ் எஸ் அல்லது வேறு மென்பொருளுடன் பி ஹச் டி P hD நிரல்களில் உபயோகிக்கலாம் பின்னர் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு மாதிரியை கட்டமைப்பு சமன்பாடு மாதிரி உபயோகித்து படைக்கும்போது என்ன அடிப்படையில் முடிவு வரும் பின்னர் அது தனிப்பட்ட ஒருவரின் அசல் பங்களிப்பாகும் மற்றும் அவர் தான் நினைப்பதை விளக்கமுடியும் மற்றும் அதன் படி அவர் முடிவு செய்வார் அவர் பின்னூட்டம் சேகரிப்பார் என்ன பின்னூட்டம் இங்கு உள்ளது அவர் பின்னூட்டம் சேகரித்து மற்றும் பின்னர் அதன் அடிப்படையில் ஏனென்றால் இது அளவு பகுப்பாய்வு மட்டுமல்ல அவர் தரம் பகுப்பாய்வும் கருத்தில் கொள்ளவேண்டும் நான் இதை என்னுடைய ஆய்வு பற்றிய முந்திய தொகுதிகளில் விவாதித்தேன் பயிற்சியில் ஆய்வு அணுகுமுறை மற்றும் இந்த விஷயத்தில் நீங்கள் பின்னூட்டத்தை சேகரிப்புகள் மற்றும் அதன் பின்னர் உங்கள் மாதிரியில் மாற்றங்களை கொண்டு வருவீர்கள் எனவே என்ன முடிவுகள் இருந்தாலும் நீங்கள் முன்மாதிரியை படைப்பீர்கள் சோதனைகளை செய்வீர்கள் சோதனையில் உங்களுக்கு தேவையான வேறுசில பரிமாணங்கள் இருப்பதைப் பார்ப்பீர்கள் நீங்கள் மீண்டும் வடிவமைக்கலாம் ஒரு நல்ல வடிவமைப்பாளர் பல பிரச்சனையை தீர்க்கும் உத்திகளை உபயோகித்து நெகிழ்வாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு உத்தியும் ஒரே மாதிரியான பிரச்சனைகளுக்கு பிரயோகிக்க முடியாது ஒரே மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட வேறு உத்திகள் பிரயோகிக்கப்பட வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் பிரச்சினை தீர்க்கும் உத்திகள் உள்ளன மற்றும் நமது நிலைமைக்கு தேவையான சிறந்த உத்தியை தேர்ந்தெடுக்க வேண்டும் மற்றும் இன்றைய நிலைமைக்கு தகுந்தார்போல் அவை குறிப்பிட்ட தேவையை பூர்த்தி செய்ய இயலும் இங்கு நாம் வடிவமைப்பு சிந்தனை பற்றி பேசும் போது அது நிகழ்வானது மட்டுமல்ல அது பல உத்திகளை பரிந்துரைப்பது மட்டுமில்லை அது வேறு விதமாக சிந்திப்பதற்கு உந்துதல் தருகிறது எனவே பல உத்திகள் மற்றும் நமது நிலைமைக்கு தேவைக்கேற்ப பொருத்தமான சிறந்த உத்தியை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே நீங்கள் முடிவு செய்யும் மாதிரியை நினைவு கூற வேண்டும் மற்றும் முடிவுசெய்யும் மாதிரி எங்கு பிரச்சினை இருந்தாலும் பிரச்சனையை அடையாளம் கண்டு மற்றும் அந்தப் பிரச்சினையின் மூலம் நாம் என்ன படைக்கப் போகிறோம் அதாவது நாம் பல வழிமுறைகளை படைக்கப் போகிறோம் அதாவது நெகிழ்வான உத்திகள் அந்த குறிப்பிட்ட பிரச்சினைக்கு எந்த உத்தி பிரயோக படுத்தப் படலாம் அது சமூகம் அல்லது அரசியல் அல்லது பொருளாதார அல்லது சட்டம் அல்லது தொழில் நுட்பம் எந்தவிதமான அணுகுமுறையாக இருந்தாலும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் பின்னர் நீங்கள் அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு பொருத்தமான சிறந்த உத்தியை கண்டுபிடிக்கலாம் வடிவமைப்பு ஏன் முக்கியம் வடிவமைப்பு என்பது கோட்பாடு மற்றும் செயல்முறை இரண்டையும் இணைக்கும் பாலம் அதனால் நீங்கள் எந்த மாதிரியை வடிவமைத்தாலும்நீங்கள் சுயாதீனமான மாறியை பற்றி பேசினால் ஒரு சார்ந்த மாறி நீங்கள் மேலாண்மை செயல்திறன் பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் சலுகைகள் பற்றி பேசுகிறீர்கள் பின்னர் இந்த விஷயத்தில் ஒரு வடிவமைப்பை படைக்கிறீர்கள் பணம் சம்பந்தப்பட்ட சலுகைகள் பணம் இல்லாத சலுகைகள் பின்னர் நீங்கள் மத்தியஸ்தரை உபயோகிக்கிறீர்களா ஒரு மதிப்பீட்டாளர் பங்கு அங்கு உள்ளதா பின்னர் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதிரியை வடிவமைப்பீர்கள் ஒரு வடிவமைப்பு என்பது அதிக மதிப்புள்ள செயல்பாடு முடிவில் ஒவ்வொரு ஆய்வும் ஒரு வடிவமைப்புடன் வரவேண்டும் ஒருமாதிரி அங்கு இருக்க வேண்டும் எனவே அந்த மாதிரி பற்றி நாம் பேசும்போது அது புலம் பணி அது எவ்வாறு பிரயோகிக்கப்படும் இந்தக் கருத்து பிரயோகிக்கப்படும் இந்த புதிய தகவல் பொருளாதாரத்தில் மற்றும் இந்த டிஜிட்டல் வயதில் அது தானாகவே எந்த அடிப்படையில் அடக்கம் என்று நாம் பார்க்க வேண்டும் எனவே வடிவமைப்பு பற்றி சிந்திக்கும் செயல்பாடு மற்றும் டிஜிட்டல் கற்பித்தலில் முதல் மற்றும் முதன்மையான வலியுறுத்தல் என்னவென்றால் நாம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை வலியுறுத்தி அதை ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அர்த்தம் என்ன யார் உங்கள் பார்வையாளர்கள் பயிற்சி விஷயத்தில் இது அதிக முக்கியம் வாய்ந்தது அதாவது நம்முடைய பயிற்சியாளர்கள் யார் பார்வையாளர்கள் யார் அவர்கள் என்ன கற்க விரும்புகிறார்கள் இந்த கவனம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் அதாவது பயிற்சியில் வலியுறுத்தப்படுவது முதலும் மற்றும் முதன்மையாக திறன் கற்பித்தல் அங்கு இருக்க வேண்டும் அவர்கள் என்ன கற்க விரும்புகிறார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொண்டவுடன் நீங்கள் வரையறுக்க வேண்டும் வரையறுப்பது என்றால் அதன் உள்ளடக்கம் நீங்கள் என்ன உள்ளடக்கம் செய்தாலும் கட்டமைப்பு கண்ணோட்டத்தில் உபயோகிப்பாளர் தேவைகள் ஏனென்றால் நீங்கள் வலியுறுத்தல் மூலம் புரிந்து கொண்டீர்கள் அதாவது பயிற்சியாளர்களின் தேவை மற்றும் அந்தத் தேவைகளின் அடிப்படையில் நீங்கள் கட்டமைப்பு செய்ய வேண்டும் சரியா இதுதான் சிற்றேடு இதுதான் தொடர்பு மற்றும் இதுதான் உபயோகிப்பாளர் தேவைகள் எனவே நாம் நம் குறிக்கோளை அமைக்கும்போது இந்த குறிப்பிட்ட பார்வையாளர் குழுவிற்கு இது தான் தேவை என்று கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து நாம் கற்பனை செய்வதற்கு கற்பனை செய்வது என்றால் மூளைச் சலவை செய்தல் மூளைச்சலவை பற்றி ஒரு அமர்வில் விவாதித்தேன் மற்றும் ஒருவர் மூளைச்சலவையில் எவ்வாறு மத்தியஸ்தம் செய்வார் மற்றும் நாம் தீர்வு படைப்புடன் வருவோம் சாதாரண உதாரணம் நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் நான் வழக்கு ஆய்வு பகுப்பாய்வு பற்றி விவாதிக்கும்போது அந்த வழக்கு ஆய்வு பகுப்பாய்வு சமயத்தில் மூளைச்சலவை நடக்கும் மற்றும் அந்தக் குழுக்கள் கூட்டமைப்பு முறையை பயன்படுத்துவர் அங்கு மக்கள் குழுக்களாக இருப்பார்கள் பங்கேற்பவர்கள் மற்றும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சினை குறித்து விவாதிப்பார்கள் மற்றும் ஒரு தீர்ப்பு படைப்புடன் வருவார்கள் அந்தத் தீர்ப்பு படைப்பு என்னவாக இருக்கும் நீங்கள் தீர்வுக்கு படைப்புடன் வந்தவுடன் அந்த குறிப்பிட்ட தீர்வுக்கு ஒரு முன்மாதிரியை செய்ய வேண்டும் முன்மாதிரி என்றால் பிரதிநித்துவத்தை கட்ட வேண்டும் நமது யோசனைகளுக்கு பிரதிநித்துவம் உதாரணத்திற்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியை உருவாக்க விரும்புகிறீர்கள் உங்கள் யோசனைகளை பிரதிநித்துவம் ஆக கட்டுகிறீர்கள் நீங்கள் ஏ மற்றும் பி என்கிறீர்கள் இரண்டும் சீ © க்கு செல்லும் பின்னர் இங்குமங்கும் மற்ற பரிமாணங்களின் பங்கு இருக்கும் இந்த விஷயத்தில் முன்மாதிரி என்பது நீங்கள் உருவாக்கிய மாதிரி ஆகும் எனவே நாம் இங்கு மேலாண்மை திறமை பற்றி பேசுகிறோம் மற்றும் ஆளுமையின் பங்கு மற்றும் தலைமை வகித்தல் மேலாண்மை திறனில் ஆளுமை மற்றும் தலைமை வகித்தல் பங்கு என்ன ஒரு மாதிரி உருவாக்கப்பட்டுள்ளது இப்பொழுது இதில் பல பரிமாணங்கள் இருக்கும் இந்த பரிமாணங்களின் அடிப்படையில் நாம் சார்ந்த மாதிரியை கொண்டு வருவோம் எனவே அதுதான் நாம் உருவாக்கும் முன்மாதிரி இந்த முன்மாதிரியின் அடிப்படையில் நீங்கள் சோதனை செய்வீர்கள் இப்போது இந்த குறிப்பிட்ட மாதிரி இந்த விஷயத்தில் வடிவமைக்கப்பட்டது நீங்கள் பணியிடத்தில் சோதனை செய்ய வேண்டும் எனவே உண்மையாக ஆளுமை மற்றும் தலைமை வகித்தல் இவை இரண்டும் மேலாண்மை திறனில் வித்தியாசத்தை கொண்டு வருகின்றனவா மற்றும் நீங்கள் நிறுவனங்களுக்கு செல்வீர்கள் கணக்கு எடுப்பீர்கள் கண்டுபிடிப்பீர்கள் பிரயோகித்தல் அங்கு செய்வீர்கள் ஒரு திட்டமாகவோ அல்லது ஒரு ஆலோசனையாக இந்த குறிப்பிட்ட யோசனைகளை கொண்டு செல்வீர்கள் மற்றும் அதன் அடிப்படையில் நீங்கள் வடிவமைப்பு யோசித்தல் செயல்பாடு மற்றும் டிஜிட்டல் கற்பித்தல் இவற்றுக்கு முடிவில் வருவீர்கள் எனவே கற்றல் மூலம் வடிவமைக்கப்பட்டது என்பது ஒரு சொற்றொடர் இது ஒரு செயல்பாடு அதாவது ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சி அளிப்பவர்கள் அவர்களுடன் கற்பதில் ஆதரவு தரும் மற்றவர்களுக்காகவும் அவர்கள் ஒரு திட்டம் அல்லது ஒரு நிலைமைக்கு ஏற்ற கற்றலுக்காக கட்டமைப்பு வடிவமைப்பு எனவே ஒரு சாதாரண உதாரணம் ஒரு பயிற்சி நிரலை வடிவமைப்பது அதாவது நீங்கள் எவ்வாறு பயிற்சி நிரலை வடிவமைக்க போகிறீர்கள் நாம் சிற்றேடு பற்றி விவாதித்தோம் ஆனால் நாம் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று பேச வேண்டும் அந்த நிலைமை ஒரு பணி போல சிறியதாக இருக்கலாம் அல்லது ஒரு பட்டப்படிப்பு போல் பெரிதாக இருக்கலாம் எனவே இது ஒரு குறிப்பிட்ட சிறிய பணியுடன் அல்லது முழுவதுமாக ஒரு பாடத்திட்டத்துடன்தொடர்புடையதாக இருக்கலாம் ஒரு கற்றல் நிலைமையில் கீழ்க்கண்டவை ஏதாவது ஒன்று ஒரு குறிப்பிட்ட கற்பித்தல் நோக்கங்களுடன் வடிவமைக்கலாம் அதாவது கற்றல் வளங்கள் மற்றும் பொருட்கள் அதாவது நீங்கள் ஒரு பொருள் மற்றும் கற்றல் செயல்பாடுகளை எவ்வாறு வடிவமைக்கிறீர்கள் தொழில்நுட்பங்கள் மற்றும் முறைகள் பின்னர் கற்றல் சூழல் அதாவது நீங்கள் கற்பது என்ன செயல்படுத்தும் நிலைகள் செயல்படுத்தும் நிலைகள் என்றால் அது இயற்பியல் நிலைகள் மட்டுமல்ல அது சத்தம் இல்லாத நிலைகள் ஆனால் மக்களை கேள்வி கேட்க அனுமதி அளிக்க வேண்டும் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அவர்கள் தங்கள் அறிவை பகிர்ந்து கொள்ளட்டும் ஒரு குழு விவாதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகுதி பற்றி நீங்கள் நினைவு கூர்ந்தால் நான் அதுபற்றி பேசியிருக்கிறேன் அதாவது நீங்கள் எவ்வாறு குழு விவாதத்தை உபயோகித்து அறிவை பயிற்சியாளர் களிடமிருந்து பிரித்தெடுக்க முடியும் சக கற்பவர்கள் இது நடக்க வேண்டும் எனவே இதுதான் ஒரு வகுப்பறையில் படைக்கப்படும் கற்கும் சூழல் பின்னர் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் அதாவது என்ன பொறிமுறை நாம் உபயோகிக்க போகிறோம் ஒரு கணக்கெடுப்பு முறையாக இருக்கலாம் அதனால் என்னிடம் ஒரு கேள்வி இருக்கலாம் அதுதான் கருவிகள் மற்றும் உபகரணம்கற்றல் செயல்முறைகள் குழு செயல்பாடுகள் அல்லது வணிக விளையாட்டுக்கள் இருக்கலாம் அதனால் ஒவ்வொரு வியாபார நிரலிலும் நாம் பொருட்கள் வடிவமைப்பது பற்றி பேசினோம் சூழல் படைப்பதை பற்றி பேசுகிறோம் மூளைச்சலவை பற்றி பேசுகிறோம் குழுவிவாதம் பலகம் விவாதம் கணக்கெடுப்பு முறைகள் செய்வது அதாவது கேள்விதாள்கள் தரப்படுகின்றன திறன்கள் வினியோகிக்கப்படுகின்றன அவற்றின் விளக்கங்கள் பின்னர் கற்கும் செயல்பாடுகள் வணிக விளையாட்டுக்கள் சேர்க்கப்படுகின்றன எனவே மக்கள் செயல்பாடுகள் மூலம் கற்கிறார்கள் மற்றும் கற்றல் நிரல் என்பது வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்டம் அதனடிப்படையில் வெவ்வேறு அமர்வுகள் இருக்கின்றன நம்மிடம் இப்போது ஒரு பல்கலையின் பயிற்சி மற்றும் வளர்ச்சி நடைமேடை இருப்பதால் நிரல்களை அறிவிப்போம் அதாவது பயிற்சி அளிப்பவர்களுக்கு பயிற்சி எனவே இந்த குறிப்பிட்ட நிரலில் மற்ற பயிற்சியாளர்கள் நேரடியாக கேள்விகள் கேட்கலாம் மற்றும் குறிப்பிட்ட பிரச்சினைகள் பற்றி நீண்ட விவாதம் செய்யலாம் கற்பித்தல் என்பது தயாரிப்பு மற்றும் திட்டமிடும் செயலின் போது எப்பொழுதும் வடிவமைத்தலின் சில கூறுகளை கொண்டிருக்கும் அமர்வு திட்டங்கள் போல எனவே நம்மிடம் அமர்வுகளுக்கான திட்டமிருக்கும் இப்பொழுது எவ்வளவு நேரம் நீங்கள் வினியோகம் செய்கிறீர்கள் உள்ளடக்கம் என்ன ஈ கற்றல் மற்றும் டிஜிட்டல் கற்பித்தல் இவற்றுடன் ஒரு நோக்கத்துடன் வடிவமைக்க தேவை ஏற்படுகிறது அல்லது மிக வெளிப்படையாக மற்றும் அழுத்தமாக நான் வடிவமைப்பு சிந்தித்தல் பற்றி பேசும் போது விவாதித்து உள்ளேன் தரம் உறுதி மற்றும் கற்பித்தலை தொழில் மயமாக்குவது இவை இரண்டும் வடிவமைப்பில் முறையான அணுகுமுறையாக அதிகமாகி வருகிறது பாடத்திட்டங்களாக வடிவமைப்பு தொகுதி ஆவணங்களை சரி பார்ப்பது மற்றும் படிவங்கள் வழக்கமாக கற்பிக்கும் செயல்களுக்கு ஆதாரமாக தயாரிக்கப்படுகின்றன உதாரணத்திற்கு தரம் உறுதி மற்றும்விமர்சனம் நாம் இந்த வகையான வடிவமைப்பு செயல்பாட்டை உபயோகிக்கிறோம் மற்றும் வகுப்பு அளவுகள் அதிகமாகும்போது இப்போது ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் இருந்தால் மேலும் பொருளாதார அழுத்தங்கள் கொண்டுவரப்பட்டால் இவையெல்லாம் கற்பித்தல் செயல்பாட்டில் ஏற்றுக் கொள்ளப்படும் பயனுள்ள அணுகுமுறைகள் இப்பொழுது முக்கியமாக மிகவும் அதிகரிக்கின்றன அவை பகிர கூடியவையாக மீண்டும் உபயோகிக்கக் கூடியதாக எனவே இங்கு வடிவமைப்பு யோசித்ததின் பங்கு உள்ளது நாம் நேரத்தை ஒழுங்காக மூலதனம் செய்தால் மற்றும் உருவாக்குவதில் நிபுணராக இருந்தால் ஒரு பெயரில் வடிவமைப்பு எல்லாவற்றிற்கும் பொதுவாக இருந்தால் மற்றும் வருங்கால வடிவமைப்பு செயல்பாடுகளுக்கு உந்துதலாக பொதுவான பிரயோக படுதலுக்கு அல்லது உலகளாவிய முறையாக இருக்கலாம் எனவே அடிப்படையில் வடிவமைப்பதில் நான்கு படிகள் உள்ளன விசாரணை எனது உபயோகிப்பாளர்கள் யார் மற்றும் அவர்களுக்கு என்ன தேவை என்ன கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் பிரயோகிக்கப் படுத்துதல் இந்த குறிப்பிட்ட வழக்கில் அல்லது பயிற்சி நிரலில் இந்த கொள்கைகள் எவ்வாறு பிரயோகிக்கப் படலாம் இது ஒரு பயிற்சி நிரலில் இருந்து மற்றொரு பயிற்சி நிரலுக்கு வேறுபடும் பிரதிநித்துவம் அல்லது மாதிரி செய்வது எந்த தீர்வு சிறந்ததாக உபயோகிப்பாளர்கள் தேவைகளை நிறைவு செய்யும் மாறுதல் மேலாண்மை பற்றிய நிரலாக இருந்தால் பின்னர் கண்டிப்பாக அவர்கள் எந்த மாதிரியான தீர்வுகளை எதிர்பார்ப்பார்கள் இவற்றையெல்லாம் உருவாக்குபவர்கள் இடம் எப்படி தொடர்பு கொள்வது மற்றும் நேரடியாக உபயோகிப்பாளருடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது எனவே இதுதான் தொடர்பு கொள்வதில் செயல்பாடு மற்றும் அதுதான் புரிந்து கொள்வதற்கு சிறந்த வழி பின்னர் மறு செய்கை வடிவமைப்பு தயாரிப்பு தேவைகளை எந்த அளவுக்கு நிறைவு செய்யும் நாம் தனிப்பட்ட தயாரிப்பு பற்றி பேசினாலும் தொழில் வளர்ச்சி நிறுவன வளர்ச்சி இவற்றைப் பற்றி பேசினாலும் அது பூர்த்தி செய்யுமா அல்லது பூர்த்தி செய்யாதா செயல்முறையில் எவ்வாறு உபயோகமாக இருக்கும் அது வெறும் கோட்பாடாக இருக்கக்கூடாது வடிவ மாதிரி செயல்முறையில் இல்லாததாக அமையக்கூடாது உங்களால் செயல்படுத்த முடியாது ஏனென்றால் நீங்கள் அதன் மேல் போடும் நிலைகள் அவ்வாறு உள்ளது அது கடினமாக இருக்கும் எனவே செயல்முறையில் முடியாது எனவே நீங்கள் அந்த குறிப்பிட்ட வடிவமைத்தல் சிந்தித்தலில் என்ன மாறுதல் தேவை என்று சரி பார்க்க வேண்டும் எனவே நாம் வடிவமைப்பு சிந்தித்தல் மற்றும் கற்றல் சக்கரம் பற்றிப் பேசும்போது இது மிக மிக முக்கியமாகிறது நாம் கற்றல் சக்கரம் பற்றி பேசும்போது முதல் மற்றும் முதன்மையாக நாம் எவ்வாறு கற்பவர்கள் உடன் தொடர்பு கொள்கிறோம் எனவே மூன்று முறைகளில் வினியோகம் உள்ளன தொழில்நுட்பம் கற்றலை மேம்படுத்தும் பாரம்பரிய முகத்துக்கு நேருக்கு நேர் தொடர்புடைய அம்சங்கள் உள்ளன மற்றும் சேமித்தல் நோக்கி கற்றல் உள்ளது நாம் ஈடுபடுத்தலில் உள்ள நான்கு முறைகளின் உதவியுடன் நாம் முயற்சி செய்யலாம் நாம் கூட்டு முயற்சி மேற்கொள்ளலாம் கூட்டு முயற்சி பயிற்சியாளர் மற்றும் கற்பவர்கள் இவர்களிடையே பின்னர் கற்றலின் உள்ளடக்கம் இது மிக மிக முக்கியம்அதாவது நாம் என்ன கற்க போகிறோம் உபயோகமாக மற்றும் செயல்முறையில் மூன்றாவது அதாவது நீங்கள் அவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ள போகிறீர்கள் எனவே என்ன உள்ளடக்கம் இருந்தாலும் அவருடன் தொடர்பு கொள்ள போகிறீர்கள் மற்றும் முடிவில் மதிப்பீடு செய்தல் நீங்கள் கற்கும் போது இந்த குறிப்பிட்ட கற்றல் செயல்பாட்டை ஆவணமாக செய்யவேண்டும் அதை சமர்ப்பிக்க வேண்டும் அது மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் எனவே உங்கள் மதிப்பீடு செயல்முறை மிக மிக அதிக தொழில்நுட்பத்துடன் இருக்கவேண்டும் இதன் விளைவாக ஈடுபடுத்தலில் உள்ள நான்கு முறைகளை நான் இந்த கற்றல் சக்கரத்தில் விளக்கி உள்ளது போல் நீங்கள் வினியோக தொழில்நுட்பம் மூன்று முறைகளாக உள்ளதை பார்ப்பீர்கள் மேம்படுத்தப்பட்ட கற்றல் பாரம்பரிய நேருக்குநேர் கற்றலின் அம்சங்கள் மற்றும் சுய திசை கற்றல் இங்கு இருக்கும் எனவே இவை சில குறிப்புகள் நீங்கள் வடிவமைப்பு சிந்தித்தல் பற்றி எப்பொழுது பேசினாலும் நான் குறிப்பிட்டதுபோல் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு மற்றும் இந்த குறிப்பிட்ட அமர்வை ஏற்பாடு செய்ததற்கு எனவே இந்த மறுமுறை சிந்திக்கும் கற்பித்தல்டிஜிட்டல் முறையில் இந்த இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டு கற்றலில் நமக்கு மிகவும் நல்ல முறையில் உண்மையில் உபயோகமாக இருக்கும் நாம் இதை கற்போம் என்பது ஒரு மொத்த கருத்து இது நாம் வடிவமைப்பு சிந்தித்தல் படைப்பதற்கு உபயோகமாக இருக்கும் மற்றும் டிஜிட்டல் கற்பித்தல் உபயோகத்திற்கு ஒழுங்கான தொடர்பு ஏற்படுத்துதல் மற்றும் ஒழுங்கான கூட்டுமுயற்சி அடிப்படையில் கற்பவர்கள் உடன் ஆசிரியர்களுடன் அதாவது பயிற்சியாளர்கள் மற்றும் பயிற்சி அளிப்பவர்கள் மற்றும் இதன் விளைவாக நாம் இந்த மறுமுறை சிந்தித்தல் கற்பித்தலுக்கு ஆனால் பின்னர் இதை வடிவமைப்பு சிந்தித்தல் உடன் இணைத்து நமது நோக்கம் எதுவாக இருந்தாலும் அது கற்பித்தல் அல்லது பயிற்சி அளித்தல் பின்னர் கண்டிப்பாக எவ்வளவு செயல்முறையில் முடியுமோ அவ்வளவு இத்துடன் இந்த குறிப்பிட்ட அமர்வை முடிக்கிறேன்